வணக்கம் இந்த NPTEL மாதிரி பாடத்தின் மற்றொரு தொகுதியான 'மைக்ரோவேவ் இண்டகிரேட்டட் சர்க்யூட்க்கு' வருக முந்தைய தொகுதியில் சிதறல் அளவுருக்கள் பற்றி நாம் விவாதித்தோம் அவை ஒரு நெட்வொர்க்கில் மின் பரிமாற்றத்துடன் தொடர்புடையவை பின்னர் மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்கள் இந்த தொகுதியில் மின்மறுப்பு மற்றும் சேர்க்கை அளவுருக்களின் பண்புகளை நாம் படித்ததைப் போலவே சிதறல் அளவுருக்களின் பண்புகளையும் படிப்போம் எனவே மின்மறுப்பு மற்றும் சேர்க்கை அளவுருக்களுக்கு நெட்வொர்க் ரேசிப்ரோகல் அல்லது நெட்வொர்க் லாஸ்ட்லெஸ் என்ற நிபந்தனை இருக்கும்போது அந்த மெட்ரிக்குகள் எடுக்கும் பண்புகள் என்ன என்பதைக் கண்டோம் இதேபோல் சிதறல் அளவுருக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே எங்கள் சிதறல் அளவுருக்கள் இந்த நிகழ்வை இயல்பாக்கப்பட்ட ரெப்லெக்டட் அல்லது இயல்பாக்கப்பட்ட ரெப்லெக்டட் மின்னழுத்தங்களுடன் அல்லது மின்னோட்டங்கள் இந்த சமன்பாட்டிற்கு பொருந்துகின்றன என்பதைக் கண்டோம் எனவே ஒரு கணம் மனதில் வைத்துக் கொண்டு மேலும் மின்னழுத்தங்கள் இயல்பாக்கப்பட்ட மின்னழுத்தம் பட்டியை அகற்றுவோம் இங்கே V மற்றும் I என்ற போர்ட்டானது இயல்பாக்கப்பட்ட மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டம் என்று பொருள் எனவே நாம் பார்த்த V இன்சிடென்ட் மற்றும் ரெஃப்ளெக்ட்டேட் அலைகளின் கூட்டுத்தொகைக்கு சமம் மற்றும் மின்னோட்டம் அவற்றுக்கிடையேயான வேறுபாட்டிற்கு சமம் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை அவ்வளவு எளிதில் அளவிட முடியாது என்று நான் கூறியதால் மீண்டும் ஏன் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் என்ற கருத்துக்கு வந்தேன் என்று இப்போது நீங்கள் என்னிடம் கேட்கலாம் இங்கே நாம் மின்னழுத்தங்களையும் மின்னோட்டங்களையும் அளவிடவில்லை அவற்றை ஒரு கணித கருவியாகப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் வேறு முடிவுக்கு வர முடியும் என்பதற்காக இறுதி முடிவுகளில் இந்த மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டம் எதுவும் இருக்காது எனவே இந்த V ஐ எழுத முடியும் என்பதை நீங்கள் அறிந்தால் மின்னழுத்தமும் மின்னோட்டமும் மின்மறுப்பு மேட்ரிக்ஸுடன் தொடர்புடையது என்பதை நாங்கள் அறிந்தால் Z மின்மறுப்பு மேட்ரிக்ஸைக் குறிக்கிறது மற்றும் மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்கள் இந்த 2 உறவுகளால் வழங்கப்படுகின்றன எனவே இதை நான் இப்படி எழுதலாம் பின்னர் நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை வெளியே எடுத்தால் வழக்கமாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கேப்பிட்டல் I என குறிக்கப்படுகிறது ஆனால் நான் ஏற்கனவே அந்த குறியீட்டை மின்னோட்டத்திற்காக பயன்படுத்தியுள்ளதால் என்னால் இதை பயன்படுத்த முடியாது இந்த 2 க்கு இடையில் பிரிக்க நான் இதைப் பயன்படுத்துகிறேன் மின்னோட்டத்தைக் குறிக்கும் சின்னம் U எனவே இப்போது இங்கிருந்து நான் இந்த எக்ஸ்பிரேஷனை எழுத முடியும் இது நான் பெறக்கூடிய எக்ஸ்பிரஷன் பின்னர் S அளவுரு மேட்ரிக்ஸ் B மற்றும் A இடையேயான உறவு என்பதை நாங்கள் அறிவோம் இந்த முழு மேட்ரிக்ஸையும் நான் எடுத்துக் கொண்டால் இந்த மேட்ரிக்ஸின் இன்வர்ஸ் L H S மற்றும் இடது கை மற்றும் வலது புறம் இரண்டிலும் இந்த சமன்பாட்டை நாம் எழுதலாம் எனவே இது எனது S ஐ குறிக்க வேண்டும் எனவே இந்த முழு காலமும் A ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இந்த முழு காலமும் இந்த முழு வார்த்தையும் எனது S மேட்ரிக்ஸைக் குறிக்க வேண்டும் எனவே S மேட்ரிக்ஸ் இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் நான் S அளவுரு மேட்ரிக்ஸை வரையறுக்க முடியும் இப்போது நான் முன்னர் விவரித்த முந்தைய 2 உறவுகளைப் பயன்படுத்துவதே V மற்றும் I க்கான எனது எக்ஸ்பிரஷன் நான் இந்த 2 எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி நான் ஒரு எக்ஸ்பிரஷனையும் பெறலாம் எனது A மற்றும் B க்காக தனித்தனியாக ஒரு எக்ஸ்பிரஷனைப் பெற முடியும் எனவே V இன் அடிப்படையில் A மற்றும் I என்பது VN போன்றது மற்றும் இது சமம் இங்கே நாம் இதை எழுதலாம் ஏனெனில் நான் V என்பது Z I என்றும் பின்னர் நான் இரண்டிலிருந்தும் I பொதுவானதை எடுத்துக்கொள்ளலாம் நான் V இலிருந்து I பொதுவானதாக எடுத்துக் கொண்டால் எனக்கு Z உள்ளே இருந்தது இதிலிருந்து நான் I பொதுவானதாக எடுத்துக் கொண்டால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தீர்க்கப்பட்டிருப்பதாக நான் கூறுவேன் B ஐ இதேபோல் இங்கே மீண்டும் எழுதலாம் V இன் அடிப்படையில் A மற்றும் B க்கு தீர்வு காண்பதன் மூலம் இந்த 2 வெளிப்பாடுகளையும் பெற்றேன் நான் இந்த 2 சமன்பாடுகளுக்கும் வருகிறேன் எனவே நான் சமன்பாடுகளைப் பெற்றவுடன் B மற்றும் AI சொற்களில் எழுத முடியும் நான் எழுத முடியும் A இன் அடிப்படையில் எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷனைக் கண்டுபிடிப்பதன் மூலம் இந்த எக்ஸ்பிரஷனைப் பெறுவதால் இது B க்கான எக்ஸ்பிரஷன் ஆகும் எனவே இங்கே நான் இந்த மேட்ரிக்ஸின் இன்வர்ஸ் மற்றும் இடது கை மற்றும் வலது புறம் இரண்டையும் எடுத்துக் கொண்டால் I க்கு மட்டும் ஒரு எக்ஸ்பிரேஷனை பெறுகிறேன் மற்றும் இந்த சமன்பாட்டில் I க்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரேஷனை நாம் வைத்தால் இந்த சமன்பாட்டை நான் பெறுகிறேன் இப்போது இது மீண்டும் B உடன் A உடன் தொடர்புடையது எனவே இந்த பகுதி S மேட்ரிக்ஸாக இருக்க வேண்டும் எனவே அது S மேட்ரிக்ஸ் என்றால் நான் S அளவுருவைப் பெற்ற சமன்பாட்டிலிருந்து எக்ஸ்பிரஷனை எழுதுகிறேன் இது போன்று அது கொடுக்கப்படுகிறது இந்த சமன்பாட்டின் டிரான்ஸ்போஸ் நான் எடுத்துக் கொண்டால் எனக்கு கிடைப்பது என்னவென்றால் U மற்றும் Z இரண்டும் சிம்மேற்றிக் இருந்தால் U மற்றும் Z ஒரு ரேசிப்ரோகல் நெட்வொர்க்கிற்கு சிம்மேற்றிக் என்பதை இப்போது அறிவோம் ரேசிப்ரோகல் நெட்வொர்க்கிற்கான சிம்மேற்றிக் என்றால் பின்னர் இந்த முழு வெளிப்பாடும் சிம்மேற்றிக் ஆக இருக்க வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் நாம் S டிரான்ஸ்போஸை Z Uக்கு சமமாக எழுதலாம் டிரான்ஸ்போஸ் சொல் டிரான்சிட்டை பெறுகிறது ஆகவே தான் நமக்கு இன்வர்ஸ் மட்டும் கிடைக்கும் இதேபோல் இந்த டிரான்ஸ்போஸ் டேர்ம் மறைந்துவிடும் அந்த எக்ஸ்பிரஷனை நினைவு கூர்ந்தால் எங்கள் S அளவுரு மேட்ரிக்ஸுக்கு முன்னர் பெறப்பட்ட வெளிப்பாடு நாம் முன்னர் பெற்ற S அளவுரு மேட்ரிக்ஸுக்கு இது இரண்டும் போன்றது இந்த இரண்டும் ஒன்றுதான் ஆனால் இடது கை பக்கங்கள் ஒன்றல்ல எனவே ஒரு ரேசிப்ரோகல் நெட்வொர்க்கிற்கு S டிரான்ஸ்போஸ் S க்கு சமம் என்று எழுதலாம் ஆகவே இது ரேசிப்ரோசிடி நிபந்தனை ரேசிப்ரோகல் நெட்வொர்க் S இப்போது S டிரான்ஸ்போஸுக்கு சமம் எனது பெயரிடும் வழக்கத்திற்கு ஒரு குறுகிய விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் சில K இடங்களில் S அளவுரு மேட்ரிக்ஸைக் குறிக்க கேப்பிட்டல் S சின்னத்தைப் பயன்படுத்துகிறேன் மற்றும் சில இடங்களில் நான் அடைப்புக்குறியைப் பயன்படுத்துகிறேன் இப்போது இந்த இரண்டுமே சில நேரங்களில் J காரணமாக சமமானவை இந்த இரண்டு சின்னங்களும் ஒன்றோடொன்று பரிமாறிக் கொண்டிருப்பதை நான் நன்கு அறிவேன் ஆகவே இது ஒரு ரேசிப்ரோகல் நெட்வொர்க்கின் நிபந்தனையாகும் அதன் டிரான்ஸ்போஸ் அதன் அசலுக்கு சமமாக இருக்கும் வேறுவிதமாகக் கூறினால் மேட்ரிக்ஸ் சிம்மேற்றிக் ஆகும் எனவே இந்த நிலை Z மற்றும் Y மெட்ரிக்குகளுக்கான ரேசிப்ரோசிடி நிலைக்கு மிகவும் ஒத்திருக்கிறது இனி லாஸ்ட்லெஸ் நிலையைப் பார்ப்போம் இப்போது ஒரு லாஸ்ட்லெஸ் நெட்வொர்க்கில் n வது போர்டுக்குல் நுழையும் போர்டல் சக்தி இன்சிடென்ட் அலை மூலம் மேற்கொள்ளப்படும் சக்தியின் மற்றும் ரெப்லெக்டட் வழியில் திரும்பிய சக்தியின் வித்தியாசத்திற்கும் சமம் எனவே அந்த வகையில் போர்டல் பவரை இவ்வாறு நாம் கொடுக்க முடியும் அனைத்து போர்டுகளுக்கான மொத்த உள்ளீட்டு சக்தி அல்லது முழு நெட்வொர்க்கிலும் நுழையும் மொத்த சக்தி அனைத்து போர்டுகளுக்கும் நுழையும் சக்திகளின் தொகுப்பைத் தவிர வேறில்லை எனவே இந்த p என்பது தெளிவாக இருக்க வேண்டும் மேலும் இது

இப்போது இந்த மொத்த உள்ளீட்டு சக்தி லாஸ்ட்லெஸ் ஊடகத்திற்கு 0 க்கு சமம் எனவே இது 0 ஆக இருந்தால் இதுவும் 0 க்கு சமம் என்பதைக் குறிக்கிறது வேறுவிதமாகக் கூறினால் நான் சொல்வது என்னவென்றால் என்னால் முடியும் இதே எக்ஸ்பிரஷனை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் எழுதுங்கள் A டிரான்ஸ்போஸ் A கான்ஜூகேட் B டிரான்ஸ்போஸ் B கான்ஜூகேட் ஆகிறது இதை நான் இப்போது S அடிப்படையில் வெளிப்படுத்தினால் பின்னர் இது மேலும் நாம் தொடர்ந்தால் A டிரான்ஸ்போஸ் A A கான்ஜூகேட் A டிரான்ஸ்போஸ் S டிரான்ஸ்போஸ் S கான்ஜுகேட் எனவே இங்கிருந்து இடது கை மற்றும் வலது புறம் ஒத்திருப்பதைக் காண்கிறோம் எனவே ஒரு லாஸ்ட்லெஸ் நெட்வொர்க் S அளவுருக்கள் மேட்ரிக்ஸின் அடிப்படையில் லாஸ்ட்லெஸ்நெஸ்ஸின் நிபந்தனை இதுதான் அல்லது S கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் S இன்வர்ஸ் இதை நாம் சில நேரங்களில் எழுதுகிறோம் இப்போது இந்த கான்ஜூகேட் டிரான்ஸ்போஸ் பெரும்பாலும் S ஹெர்மேடியன் SH என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது பின்னர் S ஹெர்மேட்டியன் S இன்வர்ஸ் இருப்பது கணித ரீதியாகவும் இது ஒற்றையாட்சி நிலை என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு நெட்ஒர்க் லாஸ்ட்லெஸ் ஆக இருக்க S ஹெர்மேட்டியன் அல்லது S கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் என்ற ஒற்றையாட்சி நிலை இப்போது S இன்வர்ஸ் சமமாக இருக்க வேண்டும் மாஸ் இது மிகவும் வசதியாக இது போல வெளிப்படுத்தப்படுகிறது SKISKJ கான்ஜூகேட் K1 க்கு சமம் டெல்டா IJ க்கு சமம் அங்கு டெல்டா IJ 1 என்றால் IJ க்கு சமமாக இருந்தால் அல்லது 0 க்கு சமமாக இருந்தால் 0 க்கு சமமாக இருக்காது எனவே இது Z க்கான S க்கான S அளவுருவின் அடிப்படையில் பட்டியலற்ற தன்மைக்கான நிபந்தனை மற்றும் B அளவுரு மெட்ரிக்குகள் நெட்வொர்க் வெறும் லாஸ்ட்லெஸ் ஆக இருந்தால் டயகனல் கூறுகள் மட்டுமே கற்பனையாக இருக்க வேண்டும் ஆனால் அது லாஸ்ட்லெஸ் ஆகவும் ரேசிப்ரோகல் ஆகவும் இருந்தால் அனைத்து கூறுகளும் ரேசிப்ரோகல் மற்றும் கற்பனையாக இருக்க வேண்டும் எனவே அடிப்படையில் S மாஸ் மேட்ரிக்ஸின் சில அடிப்படை பண்புகளை ரேசிப்ரோசிடி மற்றும் கவனக்குறைவுக்கு பொருந்தும் வகையில் நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் அடுத்த தொகுதியில் S மெட்ரிக்ஸின் சில சிறப்பு பண்புகள் அல்லது 2 போர்ட் நெட்வொர்க்குகளை உள்ளடக்குவோம்